அளவியல் மற்றும் அளவீடுகள் குறித்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று அளவீட்டு அமைப்பின் பயன்பாட்டைக் காண்போம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாதவையும் உட்பட அளவீட்டின் ஒவ்வொரு பயன்பாட்டையும் இந்த மூன்று வகைகளில் ஒன்றில் வைக்கலாம் செயல்முறை மற்றும் செயல்பாட்டைக் கண்காணித்தல் செயல்முறை மற்றும் செயல்பாட்டின் கட்டுப்பாடு சோதனை பொறியியல் பகுப்பாய்வு இந்த மூன்றிற்குள் அனைத்து அளவீட்டு அமைப்பும் அதன் பயன்பாட்டைக் காண்கிறது செயல்முறை மற்றும் செயல்பாட்டைக் கண்காணிப்பது என்றால் என்ன இங்கே சில அளவுகளை கண்காணிக்க அளவிடப்பட்ட சாதனம் பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மழை மற்றும் ஈரப்பதத்தை நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறீர்கள் எனவே இங்கே இந்த அளவுகளை கண்காணிக்க அளவீட்டு சாதனம் பயன்படுகிறது அளவிடும் கருவியின் சில பயன்பாடுகள் அடிப்படையில் ஒரு கண்காணிப்பு செயல்பாட்டைக் கொண்டிருப்பதாக வகைப்படுத்தப்படலாம் இது வெப்பநிலை காற்றழுத்தமானி அழுத்தம் நீர் எரிவாயு மின்சார மீட்டர் வாகன வேகஅளவி எரிபொருள் பாதை மற்றும் திசைகாட்டி ஆகியவையாக இருக்கலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் செயல்முறை மற்றும் செயல்பாட்டைக் கண்காணிக்கப் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக இங்கே நான் உங்களுடன் எரிபொருள் கண்காணிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்று நீங்கள் சில நல்ல விஷயங்கள் வந்திருப்பதைக் காணலாம் அதாவது குறிப்பிட்ட அளவை விட எரிபொருள் நிலை குறைவாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கையை அளிப்பதை தெளிவாக பார்க்கலாம் பின்னர் அது காலியாக போகிறது என்று தெரிகிறது இங்கே அது கருப்பு நிறம் வரை பாதுகாப்பானது என்று கூறுகிறது இந்த E மற்றும் F என்ன எனவே நீங்கள் மையப் படத்தை வைக்கவில்லை என்றால் இந்த E மற்றும் F எந்த அர்த்தமும் இல்லை இந்த மையப் படத்தை நீங்கள் உருவாக்கிய தருணத்தில் அந்தப் படத்தின் மூலம் மக்கள் இதைப் பெட்ரோல் பம்ப் என புரிந்து கொள்வார்கள் எனவே முழு சாதனமும் வாகனத்தில் இருக்கும் எரிபொருளின் அளவைக் குறிக்கிறது அது என்ன செய்கிறது இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எவ்வளவு தீர்ந்து விடுகிறது என்பதை மட்டுமே கண்காணிக்கிறது எரிபொருள் நுகர்வு குறைப்பு மற்றும் அளவிடப்பட்ட தூரம் ஒவ்வொரு லிட்டருக்கும் மைலேஜ் ஆகியவற்றை காண்பிக்க டிஜிட்டல் டிஸ்ப்ளேக்கள் உள்ளன அது எதுவாக இருந்தாலும் கோடிடப்பட்ட ஒவ்வொரு அளவுகளும் 1 லிட்டருக்கு அது பயணித்த மைலேஜ் என்ன என்பதைக் கூற முயற்சிக்கிறது இந்த வாகனத்தில் பயணிக்கும் தூரம் என்ன எனவே இது ஆட்டோமொபைல் செயல்முறை பற்றி பேச முயற்சிக்கும் செயல்முறைகள் மற்றும் செயல்பாடுகளின் கட்டுப்பாட்டின் மற்ற வகையை நீங்கள் வைக்கும்போது இது அளவீட்டு பயன்பாடுகளின் மிக முக்கியமான வகுப்புகளில் ஒன்றாகும் இங்கே செயல்முறையை கட்டுப்படுத்த பின்னூட்ட கட்டுப்பாட்டு அமைப்புகளில் சென்சார்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே எப்படி எப்போது கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்களிடம் ஒரு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சென்சார்களைப் பயன்படுத்தி அளவிடுகிறீர்கள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அளவிடுகிறீர்கள் அளவிடும் அமைப்புகள் மூலம் வெளியீட்டைப் பெறுகின்றன பின்னர் திரும்பி வந்து ஒரு நல்ல வெளியீட்டைப் பெறுமாறு பரிசோதனையை சரி செய்கிறீர்கள் சமிக்ஞை கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பல அளவீட்டு கருவிகளிடமிருந்து தகவல் தேவைப்படலாம் தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் செயல்முறை கட்டுப்பாடுகள் சிமென்ட் தொழில் கரும்புத் தொழில் சர்க்கரைத் தொழில் விமானக் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள் சுற்றி பல அமைப்புகள் உள்ளன அவை எல்லா நிலைகளையும் பார்க்கின்றன பின்னர் அவை வெளியீட்டைப் பெற கணினியைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன ஆட்டோமொபைல் வெவ்வேறு கட்டுப்பாடு செயல்முறை மற்றும் செயல்பாடுகள் பற்றி பேசுவோம் ஹெட்லைட் வீச்சு சேஸ் லெவல் சென்சார் மோட்டார் பொசிஷன் சென்சார் டிஃபெரென்ஷியல் அல்லாத தொடர்பு கோண சென்சார் ஸ்டீயரிங்கிற்கான காம்போ சென்சார் எரிபொருள் ஓட்டத்திற்கான தூண்டுதல் நிலை எச் சி சென்சார் ஸ்டீயரிங் சென்சார் எரிபொருள் நிலை சென்சார் சக்கர வேக கண்காணிப்பு கண்ணாடி சென்சார்கள் விரைவுபடுத்துதல் பெடல்கள் மற்றும் பரிமாற்ற அமைப்புகள் பற்றி காண்போம் இன்று என்ன நடந்தது இந்த சென்சார்கள் அனைத்தும் ஒரு ஆட்டோமொபைலுக்குள் வைக்கப்படுகின்றன பின்னர் இந்த சென்சார்கள் முதலில் தேவையான அளவை அளவிடுகின்றன பின்னர் அவை என்ன செய்கின்றன என்றால் அவை சிறந்த மைலேஜ் அல்லது வசதியான சவாரி பெற குறிப்பிட்ட அளவைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன எனவே இங்கே இது செயல்முறை மற்றும் செயல்பாட்டின் கட்டுப்பாடு எனவே செயல்முறைகள் மற்றும் ஆட்டோமேஷன் ஆகியவற்றைக் கட்டுப்படுத்துவது பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேச விரும்பினால் ஒரு திட்ட வரைபடத்தை உருவாக்க அனுமதிக்கிறேன் எங்களிடம் குறிப்பு சமிக்ஞை உள்ளீடு உள்ளது எங்களிடம் ஒரு கட்டுப்பாட்டு வழிமுறை உள்ளது எங்களிடம் ஒரு ஆக்சுவேட்டர் உள்ளது எங்களிடம் ஒரு தொழிற்கூடம் உள்ளது அது வெளியீட்டைக் கொடுக்கும் இது பின்னூட்ட சமிக்ஞையாக இருக்கும் இது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு நீங்கள் இங்கே ஒரு பின்னூட்ட அமைப்பு எப்படி செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது என்று பார்க்கலாம் குறிப்பு உள்ளீடு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே பிழை சமிக்ஞை உருவாக்கப்படுகிறது பின்னர் இது கட்டுப்பாட்டு வழிமுறைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது கட்டுப்பாட்டு வழிமுறை மாற்றியமைக்கிறது அல்லது அது என்ன என்பதைப் புரிந்துகொண்டு பின்னர் செயல்படுகிறது ஆக்சுவேட்டர் என்றால் என்ன ஆக்சுவேட்டர் என்பது சம்பந்தப்பட்ட சில மாறிகள் அல்லது அளவுருக்களின் மாற்றமாகும் எனவே இந்த ஆக்சுவேட்டர்கள் கட்டுப்பாட்டு அல்காரிதம் வழியாகச் சென்ற பின்னர் வேலையைச் செய்கிறார்கள் இந்த தகவல் தொழிற்கூடம் இயந்திரத்திற்கு அளிக்கப்படுகிறது மற்றும் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் பிழை சமிக்ஞையின் படி தொழிற்கூட இயந்திரம் வேலை செய்யத் தொடங்குகிறது அது எதை உருவாக்குகிறதோ அது வேலை செய்து பின்னர் அது ஒரு வெளியீட்டை உருவாக்குகிறது இப்போது நாம் பார்ப்பது வெளியீட்டை எடுத்துக்கொள்வதாகும் பின்னர் அதை ஒரு பின்னூட்ட சமிக்ஞையாக எடுத்துக்கொண்டு அதை சென்சாருக்குக் கொடுங்கள் பின்னர் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள இந்த சென்சாரைக் கேளுங்கள் பின்னர் பிழை சமிக்ஞை வழங்கப்படுகிறது நீங்கள் அதை முக்கியமான வார்த்தைகளினால் சொல்ல விரும்பினால் உங்களிடம் பிழை சமிக்ஞை உள்ளது இந்த செயல்முறை நடைபெறுகிறதா பின்னர் வெளியீடு எடுக்கப்பட்டு இந்த வெளியீடு மீண்டும் கொண்டு வரப்படுகிறது பின்னர் அது ஒப்பிடப்படுகிறது பின்னர் பிழை சமிக்ஞை வழங்கப்படுகிறது எனவே அதன்படி செயல்முறை கண்காணிக்கப்படுகிறது எனவே வெளியீட்டு அளவுருவான வெளியீடு என்பது மிஷின்ங் செய்யப்பட்ட ஒரு ஷாப்ட் ஆக தண்டுகூட இருக்கலாம் ஒரு பேக்கரியின் மைக்ரோவேவ் அடுப்பில் இருந்து வெளிவரும் ரொட்டியாக இருக்கலாம் அடுப்பில் இருந்து வெளிவரும் பீஸ்ஸாவாகவும் பிங்கர் சிப்ஸ் ஆகவும் இருக்கலாம் எனவே அனைத்தும் செயலாக்கப்படுகின்றன எனவே செயல்முறை முடிந்ததும் வெளியீடு வெளி வருகிறது இப்போது வெளியீடு அளவிடப்படுகிறது பின்னர் உடனடியாக திருத்தங்கள் இருந்தால் அது வெளியீட்டை எதுவாக இருந்தாலும் அனுப்புகிறது அது வெளியீட்டை அளவிடும் மற்றும் அதை திருப்பி அளிக்கிறது பின்னர் ஒப்பீட்டாளரில் அது மதிப்பை சரிபார்க்கிறது பின்னர் பிழை சமிக்ஞை திருத்தங்கள் செய்யப்பட்டன அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே இது பொதுவாக அளவிடப்பட்ட மதிப்பு செயல்முறையை கட்டுப்படுத்த பயன்படுகிறது பொறியியல் சிக்கல்களைத் தீர்ப்பதில் சோதனை பொறியியல் பகுப்பாய்வில் இரண்டு பொதுவான முறைகள் உள்ளன அவை அறிமுறை மற்றும் சோதனை முறை பல சிக்கல்களுக்கு கோட்பாடு மற்றும் சோதனை முறைகள் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஈடு செய்யப்பட வேண்டும் பொறியியல் பகுப்பாய்வில் நாம் கோட்பாடு முறையை சொல்ல முயற்சி செய்கிறோம் கோட்பாடு என்பது நாம் கணித ரீதியாக சிக்கலை தீர்க்கிறோம் மற்றும் கணித ரீதியாக சிக்கலை தீர்க்கிறோம் அல்லது உருவகப்படுத்துதல் செய்து செயல்முறையை முழுமையாக புரிந்துகொள்கிறோம் செயல்முறையைப் புரிந்துகொண்ட பிறகு அதை நாம் சோதனைகளில் செயல்படுத்துகிறோம் அது தீர்வுக்கு வருகிறதா என்று பார்க்கிறோம் இது பரிசோதனை பொறியியல் பகுப்பாய்வு ஆகும் இங்கு அளவீட்டு முறையின் பயன்பாடு பெரிய அளவில் வருகிறது எனவே ஒரு அறிமுறை முறையின் அம்சங்கள் என்ன இது பெரும்பாலும் தடைசெய்யப்பட்ட பயன்பாட்டைக் காட்டிலும் பொதுவான பயன்பாட்டைக் கொடுக்கும் இது எடுத்துக்காட்டாக ஒரு லேத் இயந்திரத்தில் வேகம் ஊட்டம் வெட்டு ஆழம் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் இதில் ஊட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதைத் தொடர்ந்து வெட்டு ஆழமாக இருக்கலாம் பின்னர் வேகத்தை குறைக்கலாம் எனவே இந்த தொடர்பு அறியப்படுகிறது இந்த தொடர்பை அறிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நாம் கொடுக்கும் அளவுருக்களின் அளவைப் பொருத்து டுல் மற்றும் வொர்க் பிஸ் க்கும் இடையே உள்ள தொடர்பு மாறுபடும் எனவே பொதுவான பயன்பாடு கோட்பாட்டால் வழங்கப்படுகிறது ஆனால் நான் பொதுவான பயன்பாட்டை எடுத்து எனது தேவைகளுக்கு மாற்றியமைக்க முயற்சிக்கும்போது அது தனிப்பயனாக்கம் நடக்கிறது எனவே கோட்பாட்டு முறையின் அம்சம் ஒரு பொதுவான புரிதல் ஆகும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு லேத் இயந்திரத்தில் Ra ∝ v f d ஆகும் இவ்வாறு ஒருவர் கோட்பாட்டை சூத்திரங்களுடன் கூட வெளியே கொண்டு வரலாம் இங்கே மூன்று முக்கிய மாறிலிகள் உள்ளன இது முதல் மாறிலி இது இரண்டாவது மற்றும் இது மூன்றாவது எனவே இந்த பொதுவான மதிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் V ன் மதிப்பு என்ன எஃப் மற்றும் டி இன் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நீங்கள் சோதனை மூலம் ஒரு சிறந்த Ra வைப் பெறுவீர்கள் எளிமையான அனுமானங்களின் பயன்பாடு தொடர்ந்து மாறாமல் தேவைப்படுகிறது உற்பத்தியில் மூன்று அளவுருக்கள் மட்டுமே உள்ளன அவை அழுத்தம் நேரம் மற்றும் வெப்பநிலை என்ற மூன்று அளவுருக்கள் இங்கே ஒன்று மட்டுமே சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் உள்ளன இரண்டு பொருள் இரண்டு செயல்முறை மாறிகள் சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் உள்ளன மேலும் மூன்று மாறிகள் சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் உள்ளன ஒன்றை விட அதிகமான மாறிகள் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட அளவுருக்களின் வெயிட்டேஜ் என்ன என்பது எங்களுக்குத் தெரியாது சரியான வெயிட்டேஜ் நமக்குத் தெரிந்தால் உற்பத்தி மாடலிங் எந்தவொரு செயல்முறையின் செயல்முறை ஆகியவற்றை விரைவாகச் செய்யலாம் ஆனால் இது மிகவும் தந்திரமான சூழ்நிலை நாம் பொதுவாக செய்வது என்னவென்றால் நாம் நிறைய அனுமானங்களைச் செய்வதாகும் எனவே இந்த அனுமானம் மாதிரியை பொதுமைப்படுத்த முயற்சிக்கிறது எனவே மாதிரியை நாம் பொதுமைப்படுத்தும் தருணம் நமக்கு கிடைக்கும் ஒரு வெளியீடு பொதுவான வெளியீடு ஆகும் கோட்பாட்டளவில் கணிக்கப்பட்ட நடத்தை எப்போதும் உண்மையான காலங்களிலிருந்து வேறுபட்டது எனவே பொதுவாக நீங்கள் பொருள் அகற்றுதல் வீதத்தை M R எடுக்க முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது அவர்களின் சோதனை வெளியீடு மேலும் கோட்பாடு சார்ந்த வெளியீடு இது போன்றதாக இருக்கும் இது சோதனை ரீதியாக பதிலளிக்கலாம் இது கோட்பாடாக இருக்கலாம் ஏன் இது கிட்டத்தட்ட ஒரு நேர் கோடு இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அனுமானங்களைச் செய்துள்ளீர்கள் மாதிரியானது அத்தகைய பாணியில் செய்யப்பட்டுள்ளது இது எப்போதும் உங்களை கோட்பாட்டுக்கு இட்டுச் செல்லும் நிகழ்நேர சோதனைகளில் நாம் செய்யும்போது எப்போதும் பிழை இருக்கும் கோட்பாடு உற்பத்தி நடத்தை எப்போதுமே நிகழ்நேர நடத்தையிலிருந்து வேறுபடுகிறது இவை எளிமைப்படுத்தப்பட்ட இயற்பியல் கணித மாதிரிகள் ஏனெனில் பல முறை மாதிரியை எளிதாக்குவதற்கும் சில உற்பத்தி செயல்முறைகளின் செயல்பாட்டிற்கும் மாறியின் உறவை நேரியலாக எடுக்க முயற்சித்தோம் எனவே இது உண்மையான இயற்பியல் அமைப்பைக் காட்டிலும் மேலாக ஆய்வு செய்யப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இது கடினமான கணித சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டாக லேசர் உருவகப்படுத்துதல் லேசர் வெல்டிங் அல்லது லேசர் துளையிடுதல் போன்ற செயலாக்க உருவகப்படுத்துதலை நாங்கள் செய்ய விரும்பினால் அது மிகவும் கடினம் நீங்கள் வெப்பத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியிருப்பதால் நீங்கள் முதலில் வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அடுத்ததாக உலோகத்தின் பண்புகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் இதற்காக நீங்கள் நேரத்தை சார்ந்த மாறியை எடுக்க வேண்டும் இது மிகவும் சிக்கலான செயல் ஆகும் எனவே சில சந்தர்ப்பங்களில் இது சிக்கலான கணித மாடலிங் செய்ய வழிவகுக்கும் சில நேரங்களில் அதற்கு பேனா பென்சில் கணினி போன்றவை மட்டுமே தேவைப்படுகின்றன ஆனால் தத்துவார்த்தத்திற்கு இந்த விரிவான வசதிகள் அவசியமில்லை எனவே மாடலிங் மற்றும் அசெம்பிளி ஆகியவற்றைக் உண்டாக்கும்போது நேரம் தாமதமில்லை எனவே சோதனை மாடலிங் அம்சங்களைப் பற்றி நாம் பேசும்போது அது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய முடிவுகளைத் தருகிறது நான் முந்தைய சொற்பொழிவில் கூறியது உங்கள் நினைவில் இருக்கலாம் ஒரு சில குறிப்பிட்ட அமைப்பை சோதிக்க அனுபவ மாடலிங் பயன்படுகிறது இருப்பினும் பரிமாண பகுப்பாய்வு நுட்பங்களில் சில பொதுமைப்படுத்தலை அனுமதிக்கலாம் ஆனால் இங்கே சோதனைகளில் என்ன நடக்கிறது என்பது உண்மையான நடத்தை உணரப்படுகிறது துல்லியமான அளவீட்டு என்பது ஒரு உண்மையான படத்தைக் கொடுக்க தேவையான அளவீடுகள் ஆகும் சோதனை முறைகள் எப்போதும் விலை உயர்ந்தவை மேலும் நீங்கள் விரும்பும் சாதனம் இயற்கையில் சிக்கலானது எனவே கட்டுமானத்தை வடிவமைப்பதற்கும் எந்திரத்தின் இறுதி பதிப்பைச் செய்வதற்கு முன்பு பிழைத்திருத்தத்திற்கும் கணிசமான நேரம் தேவைப்படுகிறது எனவே இங்கே ஒரு கருவி உள்ளது இது ஒரு ஷாப்ட்தண்டு இது ஒரு கேம் ஷாப்ட் இவை கேம்'s 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 இது ஒரு கேம் ஷாப்ட் 8 கேம் இருக்கலாம் கேம்'s எப்போதுமே டைமருக்கு ஆன வேலை செய்கிறது இது ஒரு டைமர் சரியான நேரத்தில் திரவத்தை வெளியிடுவது போன்ற எதுவாக இருந்தாலும் அதை செய்கிறது எனவே இங்கே இந்த கேம்'s அனைத்தும் உங்கள் ஷாப்ட் தண்டு உடன் இணைக்கப்பட்டுள்ளன அல்லது இது ஒரு ஷாப்ட் தண்டுக்கு ஒருங்கிணைந்த பகுதியாகும் இப்போது என்ன நடக்கிறது வீட்டுவசதி அல்லது சில இடங்களுடன் தொடர்பு கொள்ளும் பகுதிகள் இவை என்பதை நீங்கள் காணலாம் இதன் தனிப்பட்ட மதிப்புகளை அளவிட முயற்சிக்கிறோம் இது ஒரு CMM இயந்திரத்தில் செய்யப்படுகிறது இங்கே ஒரு ஸ்டைலஸ் உள்ளது ஸ்டைலஸ் அதனுடன் தொடர்பு கொள்வதால் எந்த நேரத்திலும் மதிப்பின் டிஜிட்டல் காட்சியைப் பெற முயற்சிக்கிறோம் பொதுவான அளவிடப்பட்ட அமைப்பின் கூறுகள் இது உபகரணங்கள் அளவிடும் கருவி மற்றும் தொடர்புடைய உபகரணங்களின் செயல்பாடு மற்றும் செயல்திறன் இரண்டையும் குறிப்பிட்ட வன்பொருளின் உதவியின்றி ஒரு பொதுவான வழியில் விவரிக்க விரும்புகிறது எனவே நாம் இங்கே சொல்ல முயற்சிப்பது ஒரு அளவீட்டு முறையை உருவாக்குவதற்கான தேவைகளை கொடுக்க முயற்சிக்கும்போதெல்லாம் நாம் மிகவும் பொதுவானதாக இருக்க முயற்சிக்க வேண்டும் எனவே தயாரிப்பு மற்றும் செயல்பாடு இரண்டையும் விவரிக்க விரும்பத்தக்கது அதாவது உங்கள் x என்று கருவி வேண்டும் என்று சொல்வதைவிட நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருள் அதன் தயாரிப்பு முறை செயல்திறன் போன்றவற்றை கூறுவதே சரியானது ஆகும் இதற்காக நான் கருவியை வடிவமைக்க விரும்புகிறேன் அல்லது எனக்கு தேவைப்படும் கருவியை தேர்ந்து எடுக்க விரும்புகிறேன் எனவே மற்ற நபர்களிடம் எனக்கு அதைக் கொடுங்கள் என்று சொல்வதை விட எந்த விதமான கருவிகள் தேவைப்படும் என்பதை தெளிவாக விவரிக்கவும் எனவே உற்பத்தி மற்றும் செயல்திறன் அல்லது அளவிடும் கருவி மற்றும் தொடர்புடைய உபகரணங்கள் இரண்டையும் இங்கே குறிப்பிட்டவாறு பொதுவான முறையில் எவ்வாறு விவரிப்பதே விரும்பத்தக்கது ஒரு கருவியின் செயல்பாட்டு கூறுகள் அல்லது கருவி அமைப்பின் அடிப்படையில் விவரிக்கக்கூடிய செயல்பாடுகளில் இங்கே கவனம் செலுத்துகிறோம் எனவே அவர்கள் இங்கே ஒரு அளவீட்டு செய்ய வேண்டிய ஒரு கருவி என்று கூறுகிறார்கள் அதன் வடிவத்தின் அளவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் பேசக்கூடாது அல்லது அந்த அமைப்பில் இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்ன என்று சொல்ல வேண்டும் அது அளவிட வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்று சொல்ல வேண்டும் இந்த செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு இயற்பியல் சாதனங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவற்றை நிறைவேற்றுவதற்கான புதிய கருவிகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் எடுத்துக்காட்டாக டயல் கேஜ் தேவை என்று நீங்கள் கூறலாம் அல்லது இங்கே ஒரு பொருள் இதை அளவிட இது போன்று தேவை எனக் கூறலாம் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் இந்த உள் பக்கத்தில் இருக்கும் பள்ளங்கள் எல்லாவற்றையும் என்னால் அளவிட முடியாது எனவே நான் என்ன செய்வேன் தயவுசெய்து எனக்கு ஒரு வெர்னியர் கொடுங்கள் என்று சொல்ல முயற்சிப்பேன் ஆரம் அளவிடக்கூடிய ஒரு சாதனத்தை எனக்குக் கொடுங்கள் எனவே இங்கே நான் என்ன செய்கிறேன் என்றாள் நான் பல்வேறு செயல்பாடுகளாகப் பிரிக்க முயற்சிக்கிறேன் பின்னர் நான் இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறேன் எனது தேவைக்கு சொந்த சாதனத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன் எனவே பொதுவான அளவீட்டு அமைப்புகளின் கூறுகளைப் பற்றி நாம் பேசும்போது இது இப்படி இருக்கும் நீங்கள் அளவிடும் அளவைக் கொண்டிருப்பீர்கள் பின்னர் உங்களிடம் அளவிடும் முதன்மை உணர்திறன் உறுப்பு இருக்கும் பின்னர் நம்மிடம் மாறுபடும் மாற்று உறுப்பு இருக்கும் பின்னர் நாம் உறுப்பு மீது மாறி கையாளுதலுக்கு முயற்சிப்போம் அடுத்து நாம் தரவு கையகப்படுத்தல் அல்லது தரவு பரிமாற்றம் முயற்சிப்போம் பின்னர் நாம் செய்வது தரவு விளக்கக்காட்சி அமைப்பு எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது பொதுவான அளவீட்டு முறைமையில் வெவ்வேறு கூறுகள் ஆகும் எனவே முதலில் நமக்கு ஒரு அளவிடும் அளவு இருக்கும் அதை அளவிட ஒரு முதன்மை சென்சார் இருக்கும் பின்னர் இந்த முதன்மை சென்சார் அளவிடும் உறுப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஒரு மாறுபட்ட மாற்று உறுப்புக்கு அனுப்பும் எனவே சில முதன்மைத் தரவை இரண்டாம் தரவாக மாற்ற முயற்சிப்போம் பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த இரண்டாம் மாற்று தரவுகளை மாறக்கூடிய கையாளுதல்களை நாம் செய்ய முயற்சிக்கிறோம் பின்னர் நாம் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் தரவு பரிமாற்ற அமைப்பு இருக்க வேண்டும் இந்த தரவு பரிமாற்ற அமைப்பு தரவு சேமிப்பகத்துடன் தொடர்பு கொள்கிறது பின்னர் இந்த சமிக்ஞை தரவு விளக்கக்காட்சி அமைப்புக்கு மேலும் அனுப்பப்படுகிறது இது தரவு சேமிப்பகத்திற்குச் செல்லாமல் நேரடியாக விளக்கக்காட்சிக்கு வரலாம் அல்லது தரவு சேமிப்பகத்துக்கு செல்லலாம் எனவே இதன் பொருள் நான் ஒரு தரவை அளவிடுகிறேன் என்று சொல்வது பின்னர் நான் தரவை மாற்ற முயற்சிக்கிறேன் பின்னர் உறுப்புகளுக்கான கையாளுதலை உருவாக்க முயற்சிக்கிறேன் பின்னர் இறுதி தரவை என் கையில் எடுக்க முயற்சிக்கிறேன் மற்றும் அந்த தரவை பதிவு செய்ய முயற்சிக்கிறேன் விளக்கக்காட்சி அமைப்புகளை நேரடியாகக் காண்பிக்கப் பயன்படுத்தலாம் எனவே முதன்மை கூறுகள் யாவை அளவிடப்பட்ட ஊடகத்திலிருந்து முதலில் ஆற்றலைப் பெறும் மற்றும் அளவிடப்பட்ட அளவின் ஒரு வழியில் ஒரு வெளியீட்டை உருவாக்கும் உறுப்பு இவை வெளியீடுகள் சில இயற்பியல் மாறிகள் எடுத்துக்காட்டாக இது இடப்பெயர்வு மற்றும் மின்னழுத்தமாக இருக்கலாம் ஒரு கருவி எப்போதும் அளவிடப்பட்ட ஊடகத்திலிருந்து சில ஆற்றலைப் பிரித்தெடுக்கிறது அளவிடப்பட்ட அளவு எப்போதும் அளவீட்டுக் கலையால் தொந்தரவு செய்யப்படுகிறது இது ஒரு சரியான அளவீட்டை கோட்பாட்டளவில் சாத்தியமற்றதாக்குகிறது சுமை விளைவைக் குறைக்க நல்ல கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக இது ஒரு முதன்மை சாதனம் இது ஒரு முதன்மை உணர்திறன் சாதனம் இங்கே ஒரு பொருத்தம் உள்ளது இங்கே இணைக்கும் தலை உள்ளது இது ஒரு பாதுகாக்கும் குழாயில் இருக்கலாம் உணர்திறனுக்காக LVDT உள்ளது அல்லது இது ஒரு சென்சாராக இருக்கலாம் இது வாயுவைக் செலுத்த பயன்படுகிறது அது எதுவாக இருந்தாலும் சரி எனவே இங்கே நீங்கள் அதைக் கண்டால் இது இணைக்கும் தலை பொருத்துதலுடன் தலையை இணைக்கிறது எனவே இங்கே இது ஒரு சுயாதீனமாக இருக்கும் இது ஒரு பகுதியாக இருக்கும் பகுதி I மற்றும் இது பகுதி II ஆக இருக்கும் இங்கே இதன் உணர்திறன் பொறுத்து இந்த சாதனங்களை மாற்றலாம் எடுத்துக்காட்டாக பாதுகாக்கும் குழாயை உணர்திறன் உறுப்பு மாற்றலாம் அது எதுவாக இருந்தாலும் இதை மாற்றலாம் இதனால் தரவை இன்னும் துல்லியமாகப் பெற முயற்சிக்கிறோம் இது மாறி மாற்றும் உறுப்பு நான் ஒரு தனிப்பட்ட தொகுதி வரைபடத்தை எடுக்க முயற்சிக்கிறேன் மற்றும் முதன்மை மாறியைக் கூற முயற்சிக்கிறேன் முதன்மை உணர்திறன் கூறுகளின் வெளியீட்டு சமிக்ஞையை மற்றொரு பொருத்தமான மாறிக்கு மாற்ற வேண்டிய அவசியமான பல்வேறு தொகுதி வரைபடங்களைப் பற்றி பேச முயற்சிக்கிறேன் இடப்பெயர்வை மட்டுமே எடுக்க முயற்சிப்பதற்கு பதிலாக இதை ஒரு மின்னழுத்த அளவுருவாக மாற்ற முயற்சிப்பேன் அசல் வடிவத்தில் தகவல் உள்ளடக்கத்தை பாதுகாக்க இது ஒரு செயல்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் எப்போதும் இந்த மாற்றப்பட்ட இடப்பெயர்ச்சியை ஒரு மின்னழுத்த சமிக்ஞையாக மாற்றலாம் இந்த மின்னழுத்தத்தை மற்ற அளவீடுகளுக்குப் பயன்படுத்தலாம் இவை மாறி மாற்றும் உறுப்பு இங்கே அழுத்தம் உள்ளீடுகளை காணலாம் இங்கே இது துணைக் குழாய் இது ஒரு சுருள்வில் என்றும் நீங்கள் கூறலாம் இது தள்ள முயற்சிக்கும்போது சுட்டிக்காட்டி நகர்த்த முயற்சிக்கும் எனவே இந்த இடப்பெயர்வு இயக்கமாக மாற்றப்படுகிறது எனவே பின்னர் தரவு வழங்கல் உறுப்பு அளவிடப்பட்ட அளவைப் பற்றிய தகவல்கள் கணினிமயமாக்கப்பட வேண்டும் அல்லது எங்காவது சேமிக்கப்பட வேண்டும் என்றால் அது மனித உணர்வுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது கண்காணிப்பு கட்டுப்பாடு மற்றும் பகுப்பாய்வு செயல்முறைகளுக்காக மனிதனுக்குத் தெரிவிக்கப்பட்டது இவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாட்டை செய்யக்கூடிய உறுப்பு ஒன்று அடையாளம் காணக்கூடிய வடிவத்தில் வைக்க வேண்டும் தரவு விளக்கக்காட்சி உறுப்பு தரவை மாற்ற முயற்சிக்கிறது மற்றும் அது என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது தரவு விளக்கக்காட்சி உறுப்பு ஒரு CRO போல இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு சுற்று மின்சாரம் இருந்தது அதற்கு மின்சாரம் வழங்கப்பட்டது மேலும் இது ஒரு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் கொடுக்கப்பட்ட மின்சாரம் இயந்திரத்திற்கு சில தரவுகளை கொடுக்கிறது அதை மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் ஆக கொடுக்கலாம் மின்னழுத்தம் மற்றும் தற்போதைய மின்னோட்டம் சமிக்ஞைகள் வழங்கப்பட்டுள்ளன எனவே இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த விஷயத்தை அதாவது இயந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை அளவிட முயற்சிக்கிறேன் பின்னர் நான் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் அளவுரு சுமைகளைக் கண்டுபிடிக்கிறது மேலும் இதனால் உருவாக்கப்பட்ட ரேசிஸ்டன்ஸ் கண்டறிகிறது நான் இந்த சமிக்ஞை ஒரு அலைக்காட்டி CRO உடன் இணைக்க விரும்பினேன் மற்றும் ஒரு CRO இல் நடக்கும் தரவு விளக்கக்காட்சியையும் இடப்பெயர்ச்சியையும் காண விரும்பினேன் எனவே இது ஒரு டிவி என்று அழைக்கப்படலாம் அல்லது அது ஒரு CRO ஆக இருக்கலாம் இது இடப்பெயர்வைக் காண பயன்படுகிறது எனவே முதலில் நாம் முதன்மை உறுப்பு அமைப்பு எங்கே என்று பார்த்தோம் பின்னர் மாறி மாற்றும் முறையையும் பார்த்தோம் நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன் தரவு விளக்கக்காட்சி CRO இல் நடக்கிறது எனவே இந்த சொற்பொழிவில் நாம் எதைப் பார்த்தோம் நாங்கள் பல்வேறு வகையான கருவிகளையும் பின்னர் அளவீடுகளில் கருவிகளின் பங்கை பற்றியும் கண்டோம் பின்னர் அளவீட்டின் பல்வேறு வகையான பயன்பாடுகள் என்ன என்றும் மற்றும் பொதுவான அளவீட்டு முறையின் வெவ்வேறு கூறுகள் என்ன என்றும் பார்த்தோம் இப்பொழுது மாணவர்களுக்கான பணி இங்கே இரண்டு பணிகளை எடுத்துக்கொள்வோம் முதல் பணி ஒரு ஸ்பீடோமீட்டரை எடுத்துக்கொள்வோம் ஸ்பீடோமீட்டர் என்பது வேகத்தை அளவிட பயன்படும் ஒரு சாதனமாகும் அல்லது பைக்குகளில் பயன்படுத்தப்படும் ஓடோமீட்டர் என்று அழைக்கலாம் அடிப்படையில் நீங்கள் ஒரு சக்கரம் வைத்திருப்பீர்கள் இது சில ஆர்பிஎம்மில் சுழலும் இந்தத் தரவு திரையில் மாற்றப்பட்டு நீங்கள் கிலோமீட்டர்களைக் காண்பீர்கள் மேலும் இந்த சாதனம் மைலேஜ் காட்டும் சாதனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் இங்கே தரவை காண்பீர்கள் எனவே இப்போது நீங்கள் பார்க்க விரும்புவது என்னவென்றால் ஆர் எம் இன் தரவு இறுதியாக மைலேஜ் தரவாக மாற்றப்படுவது எப்படி எனவே இங்கே நாம் தூரத்தைப் பற்றி பேசுவதைக் கண்டால் அளவிடப்பட்ட ஒரு தரவு வேறு சில தரவு வடிவமாக மாற்றப்படுகிறது மேலும் இந்த தரவு மைலேஜைக் கண்டுபிடிக்கப் பயன்படுகிறது இங்கே உங்களுக்கு எரிபொருள் நுகர்வு உள்ளீடு தேவை எனவே இங்கே உங்களிடம் ஒரு சாதனம் உள்ளது இது எரிபொருளின் அளவை சுட்டிக் காட்டுகிறது இந்தத் தரவும் இதனுடன் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் எரிபொருள் தொட்டியின் கன அளவிற்கான தரவைப் பெறுவீர்கள் மேலும் தொட்டியின் உயரத்தை பெறுவீர்கள் பின்னர் இந்த எரிபொருள் அளவிடும் சாதனம் எவ்வாறு எரி பொருளின் அளவை அளவிடும் என பார்க்கலாம் எனவே தயவுசெய்து புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இப்போது நீங்கள் மாறுபட்ட அளவீடுகளைப் பெறுவீர்கள் எனவே தனிப்பட்ட இயற்பியல் அளவுருக்களை அளவிடுவதற்கு உங்களிடம் மாறுபட்ட அளவீட்டு சாதனங்கள் உள்ளன இந்த சாதனங்கள் மாறுபட்ட அலகுகளைக் கொண்டிருக்கும் அவை தனியாக செய்கின்றன அல்லது அவை முதன்மை அல்லது இரண்டாம்நிலை தரவு எடுக்கப்பட்டு பின்னர் அது செயலாக்கப்படும் பின்னர் பல சென்சார்களும் இணைக்கப்படுவதைக் காணலாம் அடுத்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு மருத்துவ சாதனம் பயோமெடிக்கல் சாதனம் ஆகியவற்றைப் பாருங்கள் அதில் காண்பிக்கப்படும் தரவை நீங்கள் ஒரு ஆஸில்லோஸ்கோப்பில் அல்லது ஒரு மானிட்டரில் பார்க்க முடியும் இது வெப்பநிலை தரவு இது ஆக்ஸிஜன் உள்ளடக்கத் தரவாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் இது உங்கள் ஈ ஜி தரவாக இருக்கலாம் எனவே இங்கிருந்து உங்களிடம் ஒரு மனித உடல் இருப்பதை நீங்கள் எப்படிப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் வெவ்வேறு சென்சார்கள் உள்ளன இந்த சென்சார்கள் அனைத்தும் முன் செயலாக்கப்பட்டன அல்லது செயலாக்கப்பட்டன பின்னர் நீங்கள் தரவைக் காண்பிப்பீர்கள் மேலும் இந்த தரவை நீங்கள் படிக்கலாம் மற்றும் நோயாளி புரிந்துகொள்ள இந்த தரவை பதிவு செய்யலாம் நோயாளியின் வரலாறு இந்த நிகழ்நேர பயன்பாட்டைப் பார்க்க முயற்சிக்கிறது இங்கே நீங்கள் பல சென்சார்கள் மூலம் நோயாளி கண்காணிக்கப்படுவதைக் காண்பீர்கள் இந்த சென்சார்கள் எதுவாக இருந்தாலும் தரவு காண்பிக்கப்படுகிறது பின்னர் இந்த தரவு பதிவு செய்யப்பட்டு தேவைப்படும் போது மீட்டெடுக்கப்படுகிறது இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்க்க முயற்சிக்கவும் அளவீடுகள் எவ்வாறு முக்கியம் செயலாக்கத்திற்கான வேறுபட்ட தரவைப் பெறுவதற்கு வெவ்வேறு அளவீட்டு சென்சார்கள் எவ்வாறு ஈடுபட்டுள்ளன எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருவோம்